பயிற்றுனர் பயிற்சி என்னும் பாடம் பற்றி இப்போது நாம் பேசப்போகிறோம் இந்தப் பாடமானது பயிற்றுவித்தல் தொழிலை ப்பற்றி முக்கியமாக நிறுவனங்கள் மற்றும் கல்விசார்ந்த பயிற்றுவித்தல் பற்றித் தெரிந்துகொள்ளத்தான் வடிவமைக்கப்பட்டது இந்தத் தொழில்நுட்ப யுகத்தில் மனித வள முதலீடு என்பது தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் நாடு மற்றும் உலகத்திற்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றே ஆகையால் இந்தப் பாடமானது எவ்வாறு மேலளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயன்படும் வகையில் பயிற்சி கோட்பாடுகளையும் கருவி களையும் வைத்து பயிற்சிகளை நடத்தலாம் என்று அறிந்துகொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது அதேபோல் மேலும் பாடத்திற்குள் நுழையும் முன்பு பயிற்சித் தேவைகள் என்றால் என்ன ஒருவரின் பயிற்சித் தேவைகளை எப்படி அறிந்துகொள்வது ஒருவருக்கு என்னென்ன பயிற்சித் தேவைகள் இருக்கலாம் அவற்றை ஒரு நிறுவனத்தில் எப்படி அறிந்துகொள்வது என்பதைப் பற்றியும் பயிற்சியைப் பற்றிய முன்னோட்டமும் பற்றி பார்ப்போம் இந்தப் பாடவேளையில் முதலில் நான் பயிற்சி என்றால் என்ன பயிற்சிக்கான தேவை என்ன அதன் முக்கியத்துவம் என்ன நாம் நமது தொழிலாளர் வளம் அவர்களின் திறன் அறிவு அணுகுமுறை போன்றவற்றை எப்படி வளர்த்துவது என்பதைப் பற்றி பேசப்போகிறேன் அது தொடர்பாக இங்கு வெற்றிக்குத் தேவையான ஒரு சூத்திரத்தை உங்களிடம் பகிர்ந்துகொள்ள விரும்புகிறேன் நாம் எப்போதெல்லாம் வெற்றியைப் பற்றி பேசுகிறோமோ அப்போதெல்லாம் கீழ்க்காணும் சூத்திரம் பற்றித்தான் பேசுகிறோம் And what is O Where A Ability M Motivation O Opportunity வெற்றி திறன் ஊக்கம் முயற்சி வாய்ப்பு என்பது தான் அந்த சூத்திரம் அதாவது நமது திறனுடன் ஊக்கமும் வாய்ப்பும் கலந்த கலவையே வெற்றி என்பதாகும் எப்போதெல்லாம் நாம் ஒரு பயிற்சியை திறம்பட நடத்த விழைகிறோமோ அப்போதெல்லாம் முதலில் யாருக்கு பயிற்சி தேவைப்படுகிறது அப்பயிற்சி வாயிலாக அவர்களுக்கு என்னென்ன திறன்களைக் கொடுக்கமுடியுமென்று நாம் தெரிந்துகொள்ளவேண்டும் என்னென்ன திறன்கள் தேவைப்படுகிறது என்றும் வேலை தொடர்பான விவரங்களைப் பற்றியும் தெரிந்துகொள்ள வேண்டுமாயின் நாம் பயிற்சி பெற வந்திருப்போரிடம் நன்கு கலந்துரையாட வேண்டும் வேலை பற்றிய விவரங்கள் அதாவது ஜாப் டிஸ்க்ரிப்ஷன் பற்றி தெரிந்துகொள்வதன் மூலம் நாம் ஒரு தொழிலாளி அந்த வேலையைச் செய்ய என்னென்ன திறன்களை வளர்த்திக் கொள்ள வேண்டியிருக்கிறதென்று அறிந்துகொள்ளலாம் வேலை விவரங்கள் மூலமாக அறியப்படும் திறன் என்பது பொதுவாக தொழில் நுட்பத்திறனாக மட்டுமல்ல வேலை தொடர்பான நுட்பத் திறனாகவோ கூட இருக்கலாம் இரண்டாவதாக ஒருவர் தாம் செய்யும் தொழிலில் நல்ல புலமை பெற்றவராயினும் அவர் வெற்றி பெற்றவராகிவிடுவதில்லை ஏனெனில் அவர்களிடம் மனித வளம் பற்றிய திறன்கள் இல்லையென்பதே காரணம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வேலை தொடர்பான மிக அறிய அறிவும் திறனும் படைத்த தலைவர்கள் கூட பெரும்பாலும் வெற்றியாளர்களல்ல ஏனெனில் அவர்கள் தம்மிடம் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் வேலை வாங்கத் தெறியாதவர்களே இந்த நோக்கத்திற்காகத்தான் குழு அமைக்கும் திறன் தலைமையேற்கும் திறன் ஊக்குவிக்கும் அல்லது முயற்சிக்கும் திறன் பரஸ்பர மோதல்களைக் கையாளும் திறன் மன அழுத்ததைக் கையாளும் திறன் உணர்ச்சிகளைக் கையாளும் சாதுரியம் ஆன்மீகத்திறன் போன்றவை மனித வளங்களைக் கையாளும் திறன்களாகும் எனவே வேலை தொடர்பான திறன்களைத் தள்ளிவைத்துவிட முடியாது இருப்பினும் ஒரு தனி நபர் தனது வேலை தொடர்பான திறன்களை மட்டும் பெற்றிருந்தால் போதாது அவர் மனித வளங்களைக் கையாளும் திரன்களையும் கொண்டிருக்கவேண்டும் என்பது மிக அவசியம் என்று புலப்படும் மேலும் பல ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கபட்டிருப்பது யாதெனில் வேலை தொடர்பான திறன்கள் மற்றும் மனிதவளத்தைக் கையாளும் திரன்களோடு கருத்தாழம் பற்றிய திறனும் முக்கியம் என்பதாகும் கருத்தாழம் பற்றிய திறன் என்பது எதைச் செய்தாலும் தெளிவாகச் செய்யவேண்டுமென்பதே அதாவது ஒருவர் செய்யும் வேலையானது என்னென்ன விளைவுகளைக் கொடுக்கிறது அது அந்நிறுவனத்தில் எங்கு எந்த வேலைகளுக்கெல்லாம் தொடர்புடையது இறுதியில் நாம் என்ன பொருள் அல்லது சேவையை உருவாக்கப்போகிறோம் என்பதைப் பற்றியெல்லாமான தெளிவான ஒரு அறிவே இவ்வாராக ஒருவர் கருத்தாழம் பற்றிய திறன் மனித வளம் பற்றிய திறன் வேலை பற்றிய பகுப்பாய்வுத் திறன் வேலை பற்றிய இன்னபிற திறன்கள் வேலை பற்றிய அறிவு இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருப்பாரேயானால் நாம் அவரை மிகுந்த திறன் வாய்ந்தவர் என்று சொல்கிறோம் இவ்வாறு அனைத்து திறன்களையும் தொழிலாளிகள் பெறுவதற்குக் காரணமாக ஒவ்வொரு நிறுவனத்திலும் பயிற்றுனர் ஒருவர் இருப்பார் அப்பயிற்றுனர் ஒவ்வொரு வேலைக்குமான வேலை தொடர்பான திறன்கள் மனித வளம் தொடர்பான திறன்கள் கருத்தாக்கம் தொடர்பான திறன்கள் இப்படி எவ்வகைத் திறன்கள் எவ்வகை வேலைக்குத் தேவை என்பதைப் புரிந்துகொள்ளக்கூடிய திறன் பெற்றிருப்பார் பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப் பட்டுவருகின்றன அவற்றில் தற்போது வடிவமைத்தல் அல்லது படைப்பாற்றல் திறனும் மிக முக்கியமான திறனாக சேர்க்கப்பட்டுள்ளது ஒருவர் எவ்வளவுதான் கோட்பாடுகளையும் வரைவிலக்கணங்களையும் தெரிந்து வைத்திருந்தாலும் அவற்றைத் வேலையிடத்தின் தேவைக்கேற்ப லாவகமாக உபயோகிக்கத் தெரியவில்லையெனில் அதனால் பயனில்லை இதை ஒரு வேலையிடத்தில் நடைமுறைப் படுத்துவதென்பது மிகவும் முக்கியமாகிறது அதற்கு தனிப்பட்ட நிறுவனக் கலாச்சாரம் தனிப்பட்ட நிறுவன அமைப்பு வழிமுறைகள் செயல்முறைகள் போன்றவற்றை ஒரு பயிற்றுனர் தோற்றுவித்து தேவைப்படும்போது தேவைக்கேற்ப வளைந்து நெளிந்து லாவகமாகவும் எளிமையாகவும் தொழிலாளிகள் தங்களின் திறன்களைப் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக பயிற்சிகளை அமைத்துத் தரவேண்டியதன் முக்கியத்துவத்தை நம்மால் புரிந்துகொள்ளமுடிகிறது மற்றுமொரு முக்கியத்துவம் வாய்ந்த அம்சம் என்பது ஊக்கம் அல்லது முயற்சி வேலைக்குத் தேவையான முயற்சியோ ஊக்கமோ இல்லாத எவராலும் வேலையிடத்தில் எப்படி செயல்படமுடியும் என்பதை சொல்வது மிகக் கடினம் வேலையிடத்தில் மிகச் சிறந்த செயல்பாடுகளை மெய்ப்பிக்கும் எந்த ஒரு தொழிலாளியும் மிகச் சிறந்த முயற்சி எடுப்பவர் என்றுதான் பொருள் இந்தப் பாடத்தில் நாம் ஊக்கம் அல்லது முயற்சி பற்றியும் பேசப்போகிறோம் அதாவது எப்படி ஊக்கம் அல்லது முயற்சி எடுத்தலை மேம்படுத்துவது என்பதை பற்றியும் பேசப்போகிறோம் ஊக்கத்தையும் முயற்சியையும் மேம்படுத்தும் பணியில் ஈடுபடப்போகின்ற பயிற்றுனர் அனைவரைவிடவும் மிகச் சிறந்த முயற்சியும் ஊக்கமும் கொண்டவராக இருக்கவேண்டும் எனவே எந்தப் பயிற்சியையும் நடத்துவதற்கு இந்த ஊக்கமும் முயற்சியும் மிக முக்கியம் அப்படிப்பட்ட ஊக்கத்தையும் முயற்சியையும் எப்படி மேம்படுத்துவது எத்தனை வகையான ஊக்கம் மற்றும் முயற்சிகள் இருக்கின்றன பல்வேரு வகையான முயற்சிகள் எவை ஒருவரின் முயற்சிக்கோ ஊக்கத்திற்கோ இடையூறாக இருக்கும் தடைகளைத் தகர்ப்பது எப்படி ஒரு பயிற்றுனருக்கு பயிற்சியை நடத்துவதற்கு என்னென்ன தேவை வாய்ப்பு வாய்ப்பில்லாது ஒருவர் மிகச்சரியான பயிற்சியை நடத்தவும் வழங்கவும் முடியாது

இப்போது வெற்றி திறன் ஊக்கம் முயற்சி வாய்ப்பு என்பவற்றின் கலவை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகிறது இங்கு நாம் திறன் ஊக்கம் மற்றும் வாய்ப்பு மூன்றையும் பெருக்கல் குறியிட்டுக் காட்டியிருப்பது இதில் ஏதொ ஒன்று இல்லையெனினும் வெற்றி என்பது இயலாது என்பதை உணர்த்துவதற்காகவே ஆகவே என் அன்பு நண்பர்களே திறனை மேம்படுத்துவது ஊக்கம் அல்லது முயற்சியை அதிகரிப்பது மற்றும் தக்க வாய்ப்பு கிடைப்பது ஆகிய மூன்றும் ஒரு பயிற்சி நடத்த மிக முக்கியமானவையாகின்றன இப்போது நான் நமது முதல் காணொளித் திரையில் ஒரு மேற்கோளோடு துவங்கவிருக்கிறேன் "எனக்கு 25 வருடங்களாக நீங்கள் கொடுத்த சம்பளம் என்னுடைய கைகளுக்கு மட்டும்தான் எனது மூளையை நீங்கள் பயன்படுத்தவே இல்லை" என்று GE நிறுவனத்தின் முதலாளி ஜாக் வெல்ஷ் - இடம் ஒரு தொழிலாளி கேட்ட இந்த மேற்கோளைப் படிக்கும்போது உங்களுக்கு என்ன புரிகிறது இதிலிருந்து ஒரு நிறுவனம் தன் தொழிலாளிகளின் கைகளை மட்டுமே நம்பியிருக்காமல் மூளையையும் உபயோகப்படுத்தினால் அது அந்நிறுவனத்திற்கு மேலும் மதிப்புக் கூட்ட முடியும் என்று உங்களால் புரிந்துகொள்ள முடிகிறதா தொழிலாளிகளின் கைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் அது அவர்களின் வாய்ப்புகளை மட்டுப்படுத்துகிறது ஒரு நபர் தன் திறமைகளை மேம்படுத்துவதற்கு அவர் சூழ்னிலைக்கேற்ப செயல்படுபவராக இருக்கவேண்டும் மேலாண்மைச் செயல்பாடுகளான திட்டமிடுதல் ஒருங்கிணைத்தல் மற்றும் வேலைப்பகிர்வு போன்றவற்றில் துறைகளைப் பரவலாக்குவதும் ஒன்று அப்படித் துறைகளைப் பரவலாக்குதலைப்பற்றிப் பேசும்போது அது கைகளுக்கான வேலைகளையே குறிக்கிறது ஆனால் ஒரு தொழிலாளி தனது படைப்பாற்றலை வெளிப்படுத்த வேண்டுமாயின் அங்கு அவருடைய மூளையைப் பயன்படுத்துவதற்கான ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது அதுவே அந்நிறுவனத்தின் மனித வளத்துறை அல்லது அதன் பயிற்சித்துறையின் முக்கியத்துவமாகிறது இது எதைக் குறிக்கின்றது ஒரு தொழிலாளர் தனது வேலையிடத்தில் தன் மூளையைப் பயன்படுத்த முடிகிறதெனில் அதன் பொருள் என்ன ஓன்றுமில்லை அவருக்கு அந்நிறுவனம் எந்த அதிகப்படியான சலுகைகளையும் வழங்கவேண்டியதில்லை அச்சலுகைகள் அவருடைய ஊதியத்தில் முன்னமே சேர்ந்திருக்கிறது ஆயினும் சில நிறுவனங்கள் வேலையிடத்தில் தனது மூளையைப் பயன்படுத்தும் தொழிலாளிக்கு அவரின் மாறும் ஊதியத்தின் ஒரு பகுதியாக அதிகப்படியான ஊக்கத் தொகையளிக்கின்றன இவ்வகையான கலாச்சாரம் நிறுவனகளில் வளரவேண்டும் பெறும்பாலான நிறுவனங்கள் ஆரம்பத்தில் அளிக்கப்படும் தொடக்க காலப் பயிற்சியிலேயே இந்த கலாச்சாரத்தை வலியுறுத்துகின்றன உதாரணமாக நான் வேலை செய்த ஸ்ரீராம் குழுமம் இதைத் தான் செய்கின்றது இப்படிப்பட்ட நிறுவனங்கள் தொடக்க காலப் பயிற்சியிலேயே தொழிலாளருக்கு வேலையிடத்தில் இருக்கும் சுதந்திரத்தின் முக்கியத்துவம் பற்றியும் அவர்கள் தங்களது மூளையைப் பயன்படுத்த தடையில்லையென்பதையும் சொல்லிவிடுகின்றன நாம் எப்போதும் நிறுவனங்களின் சொத்துக்களைப் பற்றிப் பேசும்போது பொதுவாகவே அதன் நிதித் நிலையைப் பற்றித் தான் பேசுகிறோம் உண்மைதான் ஒரு நிறுவனத்தின் நிதி நிலை முக்கியம் தான் ஆனால் அதைவிட முக்கியம் அவ்விடத்தில் வேலைபார்க்கும் தொழிலாளிகள் சுய முயற்சியோடு இருக்கவேண்டுமென்பது அந்த சுய முயற்சியானது அவர்கள் எந்த அளவிற்கு விருப்பத்தோடு இருக்கிறார்கள் என்பதைப் பொருத்தது அவர்கள் விருப்பதோடு இருக்கிறார்கள் என்பது எந்த அளவிற்கு அவர்கள் ஊக்கத்துடன் இருக்கிறார்கள் என்பதையே குறிக்கும் அவர்களுக்கு ஊக்கம் இருக்குமாயின் அது விருப்பத்தைத் தூண்டும் அவ்விருப்பம் அவர்களுக்கு அந்நிறுவனத்தை ஒரு குடும்பமாய்ப் பார்க்க உதவும் அதனால் அவர் தனது பங்களிப்பை நிச்சயமாகக் கொடுப்பார் அடுத்தாக நாம் பார்க்க இருப்பது மதிப்பீடுகள் எவ்வகையான மதிப்பீட்டு அமைப்புகள் ஒரு நிறுவனத்தில் உள்ளன மதிப்பீடு என்பது ஒருவருடைய ஆளுமையைப் பொறுத்தது என்பது நாம் அறிந்த ஒன்றே கடின உழைப்பு பங்களிப்பு நிறுவனத்தின் மீது இருக்கும் அக்கறை நிறுவனம் தனது சொந்தம் என்ற எண்ணம் இதுபோன்ற மதிப்பீடுகள் அங்கு வேலைபார்க்கும் தொழிலாளியின் ஆளுமையாக இருந்தால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தில் வேலையில் ஈடுபாடு வேலையில் கவனமாக இருத்தல் வேலைச் செறிவோடிருத்தல் போன்ற அம்சங்கள் நிறைந்து நல்ல சூழ்னிலையைக் கொண்டதாக இருக்கும் ஒரு நிறுவனத்தில் பயிற்றுனரின் பங்கு என்ன ஒரு நிறுவனத்தில் பயிற்றுனரின் பங்கு என்பது அதன் தொழிலாளிகளை மேற்கூறிய திறன்களைப் படைத்தவர்களாக்குவதும் மேற்கூறிய மதிப்பீடுகளைப் பெற்றவர்களாக்குவதும் வேலை பற்றிய விருப்பத்தை விதைப்பதும் என்பனவாகும் இவையனைத்தும் இருந்தால் நிச்சயமாக அந்நிறுவனத்தின் மனிதவளத்தை மனித முதலீடுகளாக்கிவிடலாம் எனவே நாம் நிறுவனத்தின் நிதித் திட்ட்த்தின் மீது படுத்து உறங்கிக் கொண்டிருக்கக் கூடாது அவற்றை தொழிலாளிகளிடமுள்ள சரியான திறன்களின்மேல் முதலீடு செய்யவேண்டும் இங்கு பயிற்றுனர் என்ன செய்கிறார் அதைப் பார்க்கும் முன் நிறுவனங்களில் பங்குபெறும் பங்குதாரர்களைப் பற்றி முதலில் பார்ப்போம் நாம் எப்போதும் வெளியில் இருந்து தொடர்புடைய பங்குதாரர்களை அதாவது நமது வாடிக்கையாளர்களைப் பற்றியும் சரக்குகளை அளிப்போறைப் பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருந்த காலம் சென்றுவிட்டது இப்போது உள்ளிருந்து நம் நிறுவனத்திற்கு பங்களிக்கும் வாடிக்கையாளர்கள் அதாவது நமது தொழிலாளிகளைப் பாதுகாக்கும் நேரம் வந்துவிட்ட்து ஏனென்றால் அவர்கள் தான் நமது நிறுவனத்தின் உள் வாடிக்கையாளர்கள் பயிற்றுனர் அவர்களை போதிக்கவேண்டும் நாம் ஒரு ஒருங்கிணைந்த சமுதாயத்தில் வேலை பார்ப்பதாக அவர்களுக்கு புரியும்படிப் பயிற்சியளிக்கவேண்டும் சமுதாயமும் ஒரு பங்குதாரரே அதன் ஒவ்வொரு முக்கிலும் மூலையிலும் இருப்பது நமது பங்குதாரர்கள் தான் எனவே தொழிலாளிகள் இவ்வனைத்து பங்குதாரர்களையும் கையாளவேண்டியிருக்கிறது ஒரு பயிற்றுனர் தொழிலாளிகளுக்கு நிறுவனத்தின் அனைத்து பங்குதாரர்களைப் பற்றியும் விழிப்புணர்வை உருவாக்கவேண்டும் அனைத்து பங்குதாரர்களையும் எப்படிக் கையாளவேண்டும் எனவும் அதன் தொழிலாளிகளுக்குப் பயிற்றுவிக்கவேண்டும் இந்த படத்தில் குழுக்களை நிர்மாணிப்பது நிறுவனத்தின் வேற்றுமைகளை அக்குழுக்கள் மூலமாக ஒருங்கிணைப்பது குழுக் கூட்டங்களை நடத்துவது போன்றவற்றைக் காணலாம் வெவ்வேறு கூட்டங்களுக்குத் தேவையான ஒரு தலைவரை நியமிக்கவேண்டும் அந்த தலைவர் தனது குழு உறுப்பினர்களின் தனிப்பட்ட பலம் பலவீனம் அவர்களுக்கான வாய்ப்புகள் இடர்பாடுகள் வேறுபட்ட சூழ்னிலைகள் தொழில் சார்ந்த உறவுமுறைகள் பரஸ்பரம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளும் வெவ்வேறு பரிவர்த்தனைகள் இவற்றை நன்கு அறிந்திருந்தால் குழுத் திறன்களை வளர்க்க ஏதுவாக இருக்கும் தனி நபர் திறன் வளர்ப்பு என்பது சுலபம் ஆனால் குழுத் திறன் வளர்ப்பு சற்று சிக்கலானது பெறும்பாலான நிறுவனங்களில் அல்லது ஒரு நிறுவனத்தின் ஒருசில துறைகளில் குழுத்திறன் வளர்ப்பு இயலாத காரியம் என்பது நாம் அறிந்த ஒன்றே குழுத்திறன் வளர்ப்பு பற்றிப் பேசும்போது குழுக்கள் எவ்விதம் உருவாகின்றன என்று தெரிந்துகொள்வது அவசியம் எப்போதும் குழுக்கள் உருவாகும்போது அதில் பெரும்பாலான உறுப்பினர்கள் திறம்படைத்தவர்களாக இருப்பார்கள் எனவே குழு உருவானவுடன் அக்குழுவில் பூசல்கள் ஏற்படும் ஆயினும் சில நல்ல நிறுவனங்களில் இப்பூசலானது சில காலம் மட்டுமே நீடிக்கும் எனில் குழுக்களில் ஏற்படும் இப்பூசல் என்ன செய்கிறது இந்தப் பூசலானது சில நெறிமுறைகளை உருவாக்குகிறது ஒவ்வொரு உறுப்பினரும் பிறரிடமிருந்து நிறைய கற்றுக் கொள்கின்றனர் அந்த கற்றலின் வாயிலாக குழுவின் பிரச்சினைகளுக்கு ஒரு பொதுவான முடிவிற்கு வருகின்றனர் அவ்வாறாக அவர்களனைவரும் சேர்ந்து குழுவின் திறன் வளர உருதுணையாகின்றனர் ஒரு அமைப்பைக் கட்டிக்காக்கும் காவலர் system's wizard போன்று சிலர் எல்லா இடங்களிலும் இருப்பர் அவர்கள் எந்த முடிவை சொன்னாலும் அமைப்பை பாதிக்கும் விதமாக எதையும் செய்ய அனுமதிக்கமாட்டார்கள் ஆனால் மேலாண்மை குறித்த வறைவிலக்கணத்தை எடுத்துகொண்டால் மேலாண்மை என்பது ஏற்றத்தாழ்வுகளை சரிசெய்வதாகும் இதன் பொருள் என்ன இதன் பொருள் என்பது ஒவ்வொரு அமைப்பிலும் அதன் நிறை குறைகளோடு இயைந்து தான் அதன் ஏற்றத்தாழ்வுகளை சரிசெய்ய முடியும் அதற்கு சில தனித்திறமைகள் அதாவது திட்டமிடல் ஒருங்கிணைத்தல் வழிகாட்டுதல் தலைமையேற்று நடத்துதல் கட்டுப்படுத்துதல் போன்ற மேலாண்மைத் திறன்கள் தேவைப்படும் அதை அளிப்பதே ஒரு பயிற்றுனரின் கடமை எனவே ஒரு பயிற்றுனர் தானே ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த தலைவர் என்பதால் இதுபோன்ற அமைப்பைக் கட்டிகாக்கும் பொறுப்பைக் கையிலெடுத்திருக்கும் காவலர் யாரென்பதை கண்டறிந்து அவரைக் கையாளத் தெரிந்திருக்கவேண்டும் மற்றுமொரு தொழிலாளி திறம்படப் பேசுபவர் அவ்வாறு பேசும் திறமையுள்ள நபரைத் தலைவராக வளர்த்தவேண்டும் இவ்வகையில் பயிற்றுனர் ஒரு குழுவையே உருவாக்குகிறார் இதையே நாம் திறம்பட்ட சம்பாஷணை வழக்கங்கள் என்கிறோம் மூன்றாமவர் படைப்பாற்றலில் சிறந்து விளங்குபவர் அவர் எப்போதும் தமது கருத்துக்களில் பழமை பேசும் ஏனையவர்களிடமிருந்து சற்று வித்தியாசமானவராகவே இருப்பார் இவ்வாறான சூழலில் இப்படிபட்ட படைப்பாற்றலில் சிறந்தவர்களை வித்தியாசமாகத்தான் கையாளவேண்டும் ஏனெனில் அவர் அந்நிறுவனத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குபவராவார் இந்த அணுகுமுறையால் இதுபோன்ற படைப்பாற்றல் மிக்கவர்களைக்கொண்டு ஒரு குழுவே அமைக்க இயலும் மேலும் வித்தியாசமாய் சிந்திக்கத்தக்க திறனுள்ள ஆய்வாளர்களும் இருப்பர் தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் இந்த யுகத்தில் வலைதளங்களின் உதவியால் நம் கைகளில் அபரிமிதமான தகவல்கள் வந்து சேருகின்றன அவற்றை உருமாற்றுதல் முறைமாற்றுதல் தகவல்களை செய்திகளாக்குதல் செய்திகளை அறிவாக்குதல் அறிவை ஞானமாக்குதல் ஞானத்தை உண்மையாக்குதல் இவ்வாறாக ஒரு ப்ரமிட் உருவாகிறது மேற்கூறிய அனைத்தும் உருவாக்கம் பெற ஒரு திறம்பெற்ற ஆய்வாளர் தேவை தற்காலத்தில் மேலாண்மைப் பணிகளில் இரண்டு பணிகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன ஒன்று ஆய்வாளர் பணி மற்றொன்று ஆலோசகர் பணி இவ்விரண்டு பணிகளும் மிகப் பெரிய தேவையாகியுள்ளன பிறகு தகவல்களை எவ்வளவு திறம்பட ஆய்வுசெய்கிறோம் இருப்பினும் தகவல்களை ஆய்வு செய்வதென்பது ஒரு பகுதி மட்டுமே ஆய்விற்குப் பிறகு அதைவிட முக்கிய இடம் பெறுவது அந்த தகவல்களை பற்றி விவாதிப்பது அந்த குறிப்பிட்ட ஆய்வின் வெளியீடு என்ன அந்த வெளியீட்டோடு தற்போதைய சூழ்னிலையை எப்படி பொருத்துகிறோம் இவ்வகையிலான ஆய்வுகள் ஒரு சிறந்த வலுவான குழுவிலும் தேவைப்படுகின்றன தொழில்நுட்பத்தின் உதவியால் பெரும்பாலும் நடமுறையில் சாத்தியப்படாத முடிவுகளே வெளியாகின்றன இவ்வாறாக அமைப்புக் காப்போன் திறம்பட்ட பேச்சாளர் அனுபவம் வாய்ந்த தலைவர் படைப்பாற்றல் ஞானி விசால சிந்தனையுடைய ஆய்வாளர் என அனைத்து பணிகளும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டுமாயின் பயிற்றுனர் அனைவரையும் எந்தவித வித்தியாசமுமின்றி குழுக்களாய் நியமித்து நடைமுறையில் சாத்தியமாகும் அணுகுமுறைகளைக் கொண்டு சேர்ப்பர் எது சரி எது தவறு எது பொருந்தும் எது பொருந்தாது என்பன போன்ற அனைத்தையும் அவர் புரிந்துகொள்ளவேண்டும் இறுதியாக இடர்ப்பாடுகளை ஏற்பவர் எப்போதெல்லாம் நாம் எதிர்காலத்தைப் பற்றிப் பேசுகிறோமோ அப்போதெல்லாம் நாம் நினைவுகூற வேண்டியது இடர்ப்பாடுகளைத்தான் எனவே ஒருவர் எப்போதும் இடர்ப்பாடுகளை ஏற்பவராக இருக்கவேண்டும் இடர்ப்பாடுகள் மற்றும் சூதாட்டத்திற்கிடையிலான வித்தியாசத்தை நாம் நன்கு அறிந்துகொள்ளவேண்டும் இங்கு நான் பரிந்துரைப்பது இடர்ப்பாடுகளைத்தான் இவ்வாறாக பல்வேறு வகை ஆளுமைகள் கொண்ட குழுக்கள் அமைக்கப்படுகின்றன நான் ஏற்கெனவே குறிப்பிட்டது போல ஒரு பயிற்றுனரின் பங்கு சம்பாஷணைகளைக்கொண்டு தொடர்புகளைக் கையாளுவது அவர் அப்படிக் கையாளும் ஒவ்வொரு பேச்சும் மிகத் தெளிவானதாகவும் சுலபமானதாகவும் புரிந்துகொள்ளக்கூடியதாகவும் இருக்கவேண்டும் இப்போது இங்கு நீங்கள் காண்பது போல கார்ட்டூன் திறன்மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது அது போல ஃபாக்ஸ் -ஐ பயன்படுத்த முடியுமா என்று எனக்குத் தெரியவில்லை பெரும்பாலானோர் வளங்கள் நிறைய பெற்றிருப்பர் ஆனால் அதைப் பயன்படுத்தும் திறன் போதுமானதாக இருக்காது அப்போது அவர்களுக்குத் தேவையான பயிற்சியளிக்கப்பட்டால் அவர்கள் திறம் மிக்கவராகிவிடுவர் ஒரு பயிற்றுனரின் பங்கு பங்குதாரர்களைக் கையாளுதல் ஏற்றத்தாழ்விலும் குழுக்களை நிர்மாணித்தல் பரிமாற்றங்களைக் கையாளுதல் தொழிலாளிகளின் திறன் மாற்றங்களை சாத்தியமாக்குதல் போன்ற நோக்கங்களுக்காக பயிற்சிகள் வழங்கப் பட்டுவந்தன எனவே பயிற்சியின் முக்கிய நோக்கம் என்ன பயிற்சியின் முக்கிய நோக்கமானது பயனாளிகள் குழப்பத்திலிருந்து விடுபடுதல் மற்றும் அவர்களுக்கு ஆகச்சிறந்த ஏற்புகள் கிடைக்கச் செய்வதும் தான் தொழிலாளிகள் பெரும்பாலும் பயிற்சி பற்றிய முக்கியத்துவத்தை அறிந்திருப்பதில்லை அவர்கள் குழப்பத்துடனும் தெளிவின்மையுடனும் இருப்பதால் தான் எனக்கு இது போன்ற பயிற்சிகளை நடத்தும் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகிறேன் இதை சரியாகக் கொண்டு செல்ல எதற்காக பயிற்சி பயிற்சியின் தேவை என்ன முக்கியத்துவம் என்ன என்பதில் தொடக்கம் முதலே தெளிவாக இருக்கவேண்டும் உதாரணமாக இவ்வகையான பாடத்திட்டம் அளிப்பதே பயிற்சி பற்றி புரிந்துகொள்ளவும் பயிற்சியின் தேவைகளைப் புரிந்துகொள்ளவும் பயிற்சி வகுப்பை எப்படி வடிவமைப்பது எனத் தெரிந்துகொள்ளவும் பயிற்சியை எப்படி நடத்திச் செல்வது எனத் தெரிந்துகொள்ளவும் அதை எப்படி மதிப்பிடுவது மற்றும் அதை மேலும் சிறப்பாக எப்படி வழங்கவேண்டும் என்று புரிந்துகொள்ளவும் தான் இங்கு நான் இன்னொரு பதத்தை சேர்க்கப்போகிறேன் அதாவது பெடகாகி பெடகாகி என்றால் எந்தெந்த முறைகளிலெல்லாம் பயிற்சி கொடுக்க திட்டமிடுகிறோமோ அவையனைத்தும் சேர்த்து பெடகாகி எனப்படுகிறது உதாரணமாக ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு வர்த்தக விளையாட்டு ஒரு செயல்முறை விளையாட்டு ஒரு தகவல் திரட்டி அதை அலசி ஆராயும் செயல் ஆராய்ச்சி முறை என்று இன்னபிற வழிகளில் பயிற்சி கொடுத்து பயில்வோரின் குழப்பங்களை நிவர்த்தி செய்ய முற்பட்டால் அவை அனைத்துமே பெடகாகி தான் தொழிலாளர் தன் வேலையில் கவனமாக இருத்தல் மற்றும் அர்ப்பணிப்போடு இருத்தல் என்பவை மிக முக்கியம் தொழிலாளர்கள் தன் பணியிடத்தைத் தனது நிறுவனம் என்ற எண்ணமில்லாதிருத்தல் எவ்வகையிலும் திறன்மாற்றத்திற்கு வழிவகைசெய்யாது எனவே பணியிடமானது தனது சொந்த குடும்பம் போன்றது தான் அதில் ஒரு அங்கம் அதேபோல் தன்னை உள்ளடக்கியது தான் தனது நிறுவனம் என்ற அந்த எண்ணத்தை அவர்கள் மனதில் வரவைப்பது மிக முக்கியம் எப்போது தொழிலாளருக்கு அந்த எண்ணம் ஓங்குகிறதோ அப்போது தான் பயிற்றுனர் அவர்களுக்கான அதிகப்படியான ஏற்புத்தன்மை பெற்றுத்தரும் அதிசயத்தை நிகழ்த்த முடியும் ஷாஃபேலி ஒருவருக்கு அதிகப்படியான ஏற்புத்தன்மை கிடைக்கவேண்டுமாயின் அவருக்கு வீரியம் ஈர்த்துக்கொள்ளும் தன்மை மற்றும் அர்ப்பணிப்புத்திறன் இவை மூன்றும் மிக முக்கியம் என்கிறார் தொழிலாளர்களைத் தங்கள் தொழிலில் கவனமாய் இருக்கவைக்க இப்போது பயிற்சிகள் மிக அவசியமாகின்றன பயிற்றுனர் தொழிலாளிகளின் வீரியத்தை அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது சக்தியூட்ட வேண்டியிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வகையான அர்ப்பணிப்பும் தேவையாகிறது அதனால் தான் வீட்டிலிருந்தபடி வேலை பணியிடத்தை விட்டு நின்ற வேலை போன்ற பதங்கள் ஏற்கெனவே வழக்கத்தில் உள்ளன ஆயினும் அர்ப்பணிப்பு மிக முக்கியத் தேவையாகிறது பணியிடத்தில் அர்ப்பணிப்பு என்பது இல்லையெனில் தேவைக்கேற்ற உற்பத்தித்திறன் இல்லாமல் போய்விடும் அதேபோல் வேலையிடத்திலிருந்து விலகி நின்ற வேலையிலும் அந்த அர்ப்பணிப்பு இல்லையெனில் செயல்பாடில்லாமல் போய்விடும் எனவே என்ன தேவை பயிற்றுனர் தொழிலாளரிடையே நிறுவனம் தனது சொந்தம் என்ற எண்ணம் அர்ப்பணிப்பு போன்றவற்றை வளர்த்து அவர்களின் ஏற்புத்தன்மையை அதிகப்படுத்தவேண்டும் இதை அவர் செய்வாராயின் தொழிலாளர்கள் தாமாகவே முன்வந்து 100 சதவீத்துக்கும் அதிகமாக திருப்பிகொடுக்க ஆரம்பித்துவிடுவர் இது ஏதோ ஒரு பயத்தினாலோ தண்டனையாகவோ இல்லாது சுயமாகவே அர்ப்பணிப்புடன் இருந்தால் யாருக்கோ வேண்டி வேலை செய்கிறோம் என்ற எண்ணத்தை விடுத்து தனக்காக தன் நலனுக்காக தன் வளர்ச்சிக்காக என்ற எண்ணம் வளர ஆரம்பித்துவிட்டால் அந்த நிறுவனம் நிச்சயமாக வெற்றிபெறும் இதுவரை நாம் பேசிய அனைத்தும் ஒரு நல்ல நிறுவனத்துகாக மட்டுமல்ல ஒரு சிறந்த நிறுவனத்திற்காகவும் தான் பயிற்றுனர் என்ன செய்கிறார் அவர் ஒரு நல்ல நிறுவனத்தை மட்டும் உருவாக்கவில்லை ஒரு சிறந்த நிறுவனத்தையும் உருவாக்குகிறார் அங்கு தான் வேலை செய்யவேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களையும் உருவாக்குகிறார் நான் நடைமுறை பற்றியும் நன்கு அறிவேன் என்னுடைய 11 வருட அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் தொழிலாளிகள் எப்போது வேண்டுமாயினும் ஒரு நல்ல வாய்ப்பு வரும் பட்சத்தில் நம் நிறுவனத்தைவிட்டுச் சென்றுவிடலாம் ஆனாலும் அவர்கள் தங்களது பழைய நிறுவனங்களை என்றுமே மறப்பதில்லை அவர்கள் தங்களது வளர்ச்சியைக் கருத்தில்கொண்டு எங்கு வேண்டுமாயினும் சென்றிருக்கலாம் ஆனால் அவர்களது தொடர்பு மற்றும் உறவு எப்போதும் அதேபோலத்தான் நிலைத்திருக்கிறது ஆகையால் பழைய தொழிலாளிகளிடமான தொடர்பு விட்டுப்போய்விட்டால் அந்நிறுவனம் ஆகச்சிறந்த நிறுவனமாக இருக்க வாய்ப்பில்லை ஆகச்சிறந்த நிறுவனமாக ஒரு நிறுவனம் ஆகவேண்டுமாயின் அதன் தொழிலாளிகளின் அர்ப்பணிப்பு உறவுமுறை விஸ்வாசம் அவர்கள் அந்நிறுவனத்தை விட்டுச்சென்றபின்பும் தொடர்பில் இருப்பது போன்றவையால் தான் முடியும் ஆகச்சிறந்த நிறுவனத்தில் தொழிலாளிகள் ஒருவர் மீது மற்றொருவர் நம்பிக்கை கொண்டிருப்பர் தான் ஒரு நாள் வேலைக்கு வராது போய்விட்டால் தனது வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சத் தேவையில்லாது போகிறது தனது மேலாளர் மீதும் சக தொழிலாளி மீதும் மற்றும் தனக்கு கீழே வேலைபார்ப்போர் மீதும் நம்பிக்கை நிலைத்து நிற்கிறது தான் செய்யும் வேலை எத்தகைய வேலையானலும் தான் எந்த நிலையில் இருப்பவரானாலும் நான் மிகச்சிறந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன் என்னால் முடிந்தவரை எனது நிறுவனத்திற்காக முயற்சிப்பேன் என்பதுபோன்ற எண்ணம் நிலவும் ஒருவர் தன்னை அறிமுகப்படுத்தும்போது தன் பெயரை சொல்லும்முன் தான் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலை செய்வதாகச் சொன்னால் அதற்கு அவர் அந்த நிறுவனத்தில் பணிபுரிவதை பெருமையாக நினைக்கிறார் என்று பொருள் எனவே தனிநபர் தொடர்பு தொழிற்சாலைத் தொடர்பு மற்றும் உணர்வுத் தொடர்பு ஆகியவை தான் பெருமை கொள்ளுவதில் மிக முக்கியமானவை பணியிடத்தில் தன்னுடன் வேலை செய்யும் சக மனிதர்கள் மிக முக்கியமானவர்கள் ஏனெனில் பணியிடமானது சந்தோஷத்தைக் கொடுக்கக்கூடிய ஒன்று நான் இந்தப் பணியிடத்தை நேசிக்கிறேன் நான் என் பணியிடத்தைப்ற்றி பேசுகிறேன் நான் என் அனுபவங்களை என் பணியிடத்தில் பகிர்ந்துகொள்கிறேன் நான் இவ்விடத்தில் பணிசெய்கிறேனென்று சொல்லிகொள்வதில் பெருமைகொள்கிறேன் நான் என்னுடன் பணியாற்றும் சக தொழிலாளர்களிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் இப்படியாக அவரது மகிழ்ச்சியின் குறியீடு மிகப் பெரிதாகிறது அத்தோடு அந்நிறுவனத்தின் பயிற்றுனரால் அப்பணியிடமும் சாலச்சிறந்த பணியிடமாகிறது எப்படி இந்த சாலச்சிறந்த பணியிடம் உருவாகிறது பயிற்சி எப்படி இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை புகட்டுகிறது என்பதைப் பற்றி அடுத்த வகுப்பில் பேசலாம் மிக்க நன்றி